காலை வணக்கம் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் ஆற்றல் பாதுகாப்பு மற்றும் கழிவு வெப்ப மீட்பு என்ற பாடத்தின் அடுத்த விரிவுரையை தொடங்குவோம் ஆற்றல் சேமிப்பு பற்றிய நமது உரையாடலை மீண்டும் தொடருவோம் நாம் இப்பொழுது ஆற்றல்சேமிப்புக்கான ஒரு புதிய வழிமுறைக்கு செல்வோம் அதுதான் மின் வேதியியல் ஆற்றல்சேமிப்பு நாம் அப்படி சொல்வதன் அர்த்தம் என்ன முதல் வகுப்பில் நாம் பேசும்போது அல்லது முதல் வகுப்பில் ஆற்றல் குறித்து பேசத் தொடங்கிய போது ஆற்றலைச் சேமித்து வைப்பதைப் பற்றி பேசும்போது எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்தும் போது நம் மனதில் தோன்றும் முதல் விஷயம் மின்கலம் நாம் மின்கலங்களை பயன்படுத்துகிறோம் ஒரு மின்கலத்தை மின்னேற்றம் செய்ய மின்சாரத்தைப் பயன்படுத்துகிறோம் அதை ஒவ்வொரு நாளும் கைபேசியில் செய்கிறோம் நாம் நமது கைப்பேசியை மின்னேற்றம் செய்கிறோம் பின்னர் அதை பயன்படுத்துகிறோம் நாம் கைப்பேசியை நேரடியாக எப்போதும் சுவரில் பொருத்தப்பட்டுள்ள மின்சாரம் உபயோகிப்பதில் செருகுவதன் மூலம் பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் அப்படி செய்யவில்லை அதனால்தான் அதை மொபைல் என்கிறோம் மடிக்கணினிகள் மற்றொரு எடுத்துக்காட்டு நான் எங்கு வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு போகலாம் அல்லது வேலை செய்யலாம் தெருவில் எங்காவது உங்களை சந்தித்தபின் ஒரு காபி கடைக்கு சென்று என் மடிக்கணினியை திறந்து வைத்துக்கொண்டு ஒரு காபி குடித்துக்கொண்டே அலுவலக கூட்டத்தை என்னால் நடத்த முடியும் ஏனென்றால் மடிக்கணினியில் உள்ள மின்கலம் சக்தியை அளித்து கொண்டிருப்பதால் நான் பயணத்தில் இருக்கும்போதும் என்னால் வேலை செய்ய முடிகிறது சரியா எனவே அதுதான் மின்வேதியியல் ஆற்றல் சேமிப்பு எனவே இறுதியாக நாம் மின்கலன்களை ஆற்றல்சேமிக்கும் ஊடகமாக மாற்றி இருக்கிறோம் மின்கலன்கள் தனிப்பட்ட செல்களின் அடுக்கு என்று நமக்குத் தெரியும் மின்கலம் பற்றி பேசும்போது ஒரு கடைக்குச் சென்றுஒரு மின்கலத்தை வாங்கினேன் என்றால் ஒரு செல் வாங்கினேன் என்றுதான் அர்த்தம் சில பயன்பாடுகளில்ஒரு செல் மட்டுமே போதுமானது ஆனால் பெரும்பாலான பயன்பாடுகளில் உங்கள் தொலைக்காட்சி ரிமோட்டில் இரண்டு செல்கள் தேவைப்படும் பல உபகரணங்களில் உதாரணமாக ஒருசக்திவாய்ந்த டார்ச்சில் மூன்று செல்கள் நமக்கு தேவைப்படலாம் எனவே தனிப்பட்ட செல்களின் தொகுப்பை தான் ஒரு மின்கலம் என்கிறோம் ஒரு எலக்ட்ரோலைட்டில் நேர்மின்முனை மற்றும் எதிர்மின்முனை இருப்பதை தான் ஒரு செல் என்கிறோம் ஒரு மின்கலத்திலும் 2 மின்முனைகள் உள்ளன என்பது நமக்குத் தெரியும் ஒன்று நேர்மின்முனை மற்றொன்று எதிர்மின்முனை பின்னர் ஒரு எலக்ட்ரோலைட் உள்ளது இந்த எலக்ட்ரோலைட் திடப்பொருளாகவோ அல்லது திரவ பொருளாகவோ இருக்கலாம் எனவே அதைப் பார்ப்போம் எனவே என்ன நடக்கிறது என்றால் மின்னேற்ற மற்றும் மின்னிறக்க சுழற்சி மின்னிறக்க சுழற்சியில் நாம் ஆற்றலை அகற்றுவோம் நாம் மின்கலத்தால் இயக்கப்படுகின்ற கேஜெட்டைப் பயன்படுத்தும் போது இந்த ஆற்றல் அகற்றுவது நடக்கிறது சரியா மின்னேற்ற சுழற்சியின் போது என்ன நடக்கும் நாம் உண்மையில் அந்த மின்கலத்தை மீண்டும் மின்னேற்றம் செய்கிறோம் இதனால் ஆற்றல் மீண்டும் சேமிக்கப்படும் பொதுவாக நாம் வைத்துக் கொண்டிருக்கும் பெரும்பாலான மின்கலன்கள் மீண்டும் மின்னேற்றம் செய்ய முடியாதவை அவை ஒரு முறை பயன்படுத்தப்படுபவை மின்னேற்றம் செய்யப்பட்ட நிலையில் அவை நம்மிடம் வருகிறது சுமைகளைப் பொறுத்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரை பயன்படுத்திவிட்டு பின்னர் அவற்றை நாம் தூக்கி எறிய வேண்டும் சரிதானே இந்த தூக்கி எறி என்ற வார்த்தையை கவனமாகப் பயன்படுத்த வேண்டும் நாம் அவற்றை அப்புறப்படுத்த வேண்டும் ஏனெனில் இவை அபாயகரமான பொருட்கள் மன்னிக்கவும் இது ஒரு சுற்றுச்சூழல் பொறியியல்படிப்பு அல்ல ஆனால் நீங்கள் எப்போதெல்லாம் மின்கலத்தை பயன்படுத்தியபின் அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்போது அவற்றை முறையாக செய்யுங்கள் சரியான மறுசுழற்சிக்கு பின் செய்யுங்கள் பாடத்தை விட்டு சற்று விலகி செல்கிறோம் இருந்தாலும் இது நினைவில் வைத்துக்கொள்ள கூடிய ஒரு நல்ல செய்தி உதாரணமாக பெரும்பாலான கார்களில் லெட் ஆசிட் வகை மின்கலன் பயன்படுத்தப்படுகின்றது லெட் ஆசிட் நிக்கல் காட்மியம் சில்வர் ஜிங்க் நிக்கல் மெட்டல்ஹைட்ரைடுசோடியம் ஹாலைட் என பல்வேறு வகையான மின்கலன்கள் இருக்கின்றன எடுத்துக்காட்டாக நான் ஜெனரல் எலெக்ட்ரிக் கம்பெனிக்காக பணிபுரியும் போது அவர்களுக்கு ஒரு மின்கல வணிகம் இருந்தது அவர்கள் சோடியம் ஹாலைட் மின்கலங்களை உற்பத்தி செய்தார்கள் எனவே நாம் அடுத்து என்ன செய்வோம் என்றால் லெட் ஆசிட் மின்கலத்தின் செயல்பாட்டை ஆராய்வோம் லெட் ஆசிட் மின்கலம் என்றால் என்ன இது 2 மின் முனைகளைக் கொண்டுள்ளது ஒன்று லெட் இது எதிர் மின் முனை உண்மையில் இது திடமானதல்ல பஞ்சு போன்றது லெட்பெராக்சைடு ஒரு நேர் மின்முனை எலக்ட்ரோலைட் நீர்த்துப்போன சல்பூரிக் அமிலம் என்ன நடக்கிறது என்றால் மின்னிறக்க சுழற்சியின் போது பேட்டரிகளில் ஒரு சுமை இருக்கும்போது லெட் மற்றும் லெட்பெராக்சைடு சல்பூரிக் அமிலத்துடன் வேதி வினை புரிகிறது பிறகு என்ன நடக்கிறது என்றால் நீர்த்த கந்தக அமிலம் இன்னும் நீர்த்துப்போகிறது ஏனெனில் இது சல்பேட் அயனிகளை இழக்கிறது இதனால் இரண்டு மின்முனைகளிலும் லெட் சல்பேட் படிதல் நடைபெறுகிறது மின்னேற்ற சுழற்சியின் போது என்ன நடக்கிறதுஎன்றால் இந்த லெட் சல்பேட் நாம் துருவமுனைப்பை இணைக்கும்போது சல்பேட் அயனிகளை வெளியிடுகின்றன பின்னர் அவை தண்ணீருடன் மீண்டும் இணைகின்றன இறுதியாக மீண்டும் லெட் மற்றும் லெட்பெராக்சைடுமற்றும் நீர்த்த கந்தக அமிலம் கிடைக்கிறது ஒரு மின்னேற்ற சுழற்சிக்குப் பிறகு இதுதான் நாம் மீண்டும் பெறுகிறோம் ஒரு மின்னிறக்க சுழற்சிக்குப் பிறகு எலக்ட்ரோலைட்டின் அதாவது இங்கே சல்பூரிக் அமிலம் இதன் செறிவு மேலும் குறைக்கப்படுகிறது இரண்டு மின்முனைகளிலும் லெட்சல்பேட் உருவாகிறது இங்கே ஒரு சிறிய காணொளியை இயக்குகிறேன் எந்த வரிசையில் வேதிவினைகள் நடைபெறுகின்றன என்பது நன்றாக விளக்கப்பட்டு உள்ளது என்று நினைக்கிறேன் பேப்பர் வைத்து விளக்குவதை விட அனிமேஷன் வழி மிகவும் சிறந்தது எனவே நான் இந்த காணொளியை இயக்குகிறேன் லெட் ஆசிட்மின்கலத்தின் செயல்பாட்டுக் கொள்கை குறித்து விவாதிப்போம் இது மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படும் சேமிப்பு மின்கலம் அல்லது இரண்டாம் நிலை மின்கலம் செயல்பாட்டுக் கொள்கையை பற்றி தெரிந்துகொள்வதற்கு முன் லெட் ஆசிட் மின்கலத்தில் பயன்படுத்தப்படும் பொருட்களைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் லெட்பெராக்சைடு பஞ்சுபோன்ற லெட் நீர்த்த கந்தக அமிலம் லெட் ஆசிட் மின்கலத்தின் நேர்மறை தட்டு லெட்பெராக்சைடால் ஆனது இதன் நிறம் அடர் பழுப்பு கடினமான ஆனால் உடையக்கூடிய பொருள் லெட் ஆசிட் மின்கலத்தின் எதிர்மறை தட்டு மென்மையான பஞ்சு போன்ற தூய லெட்ஆல் ஆனது லெட் ஆசிட் மின்கலத்தில் பயன்படுத்தப்படும் சல்பூரிக் அமிலத்தை நீர்த்துப்போகச் செய்யுங்கள் இங்கே நீரிலிருந்து அமிலத்தின் விகிதம் மூன்றிலிருந்து ஒன்றுக்கு சமமாகும் லெட்பெராக்சைடு தட்டையும் பஞ்சு போன்ற லெட் தட்டையும் நீர்த்த சல்பூரிக் அமிலத்தில் வைப்பதின் மூலம் லெட் ஆசிட் மின்கலம் உருவாகிறது நீர்த்த சல்பூரிக் அமிலத்தில் இந்த தட்டுகளுக்கு இடையே ஒரு சுமை வெளிப்புறமாக இணைக்கப்பட்டுள்ளது அமிலங்களின் மூலக்கூறுகள் நேர்மறை ஹைட்ரஜன் அயனிகளாகவும் எதிர்மறை சல்பேட் அயனிகளாகவும் பிரிகின்றன ஹைட்ரஜன் அயனிகள் லெட்பெராக்சைடு தட்டை அடையும்போது அதிலிருந்து எலக்ட்ரான்களைப் பெற்று ஹைட்ரஜன் அணுவாக மாறி லெட்பெராக்சைடை அடைந்து லெட்ஆக்சைடையும் தண்ணீரையும் உருவாக்குகிறது எதிர்மறை சல்பேட் அயனிகள் கரைசலில் சுதந்திரமாக நகர்கின்றன எனவே அவற்றில் சில லெட் தட்டை அடைந்து கூடுதல் எலக்ட்ரான்களைக் கொடுத்து தனி உறுப்பு சல்பேட் ஆகின்றன லெட்ஆக்சைடு சல்பூரிக் அமிலத்துடன் வேதிவினை புரிந்து லெட் சல்பேட்டையும் தண்ணீரையும் உருவாக்குகிறது நேர்மறை ஹைட்ரஜன் அயனிகள் லெட்பெராக்சைடு தட்டிலிருந்து எலக்ட்ரான்களைக் எடுத்துக்கொள்கின்றன எதிர்மறை சல்பேட் அயனிகள் லெட் தட்டுக்கு எலக்ட்ரான்களைக் கொடுக்கின்றன இந்த 2 தகடுகளுக்கு இடையில் எலக்ட்ரான்களின் ஏற்றத்தாழ்வு இருக்கும் எனவே இதை சமநிலைப்படுத்த இந்த தட்டுகளுக்கு இடையில் வெளிப்புற சுமை வழியாக மின்னோட்டம் நடைபெறுகிறது இந்த செயல்முறை லெட் ஆசிட் மின்கலத்தின் மின்னிறக்கம் என்று அழைக்கப்படுகிறது இப்போதுசுமையை துண்டித்துவிட்டு லெட் சல்ஃபேட்டால் மூடப்பட்ட லெட் பெராக்சைடு தட்டை வெளியிலுள்ள டிசி சோர்ஸ் இன் நேர்மறை முனையத்துடனும் லெட் சல்ஃபேட்டால் மூடப்பட்ட லெட் தட்டை அதே டிசி சோர்ஸ் இன் எதிர்மறை முனையத்துடனும் இணைக்கப்பட்டுள்ளது மின்னிறக்கத்தின் போது சல்பூரிக் அமிலத்தின் அடர்த்தி குறைகிறது ஆனால் சல்பூரிக் அமிலம் இன்னும் உள்ளது இந்த சல்பூரிக் அமிலத்தில் நேர்மறை ஹைட்ரஜன் அயனிகளும் எதிர்மறை சல்பேட் அயனிகளும் உள்ளது இந்த நேர்மறை ஹைட்ரஜன் அயனிகள் டிசி சோர்ஸ் இன் எதிர்மறை முனையத்துடன் இணைக்கப்பட்டுள்ள மின்முனையை நோக்கி நகர்கிறது இங்கே ஒவ்வொரு ஹைட்ரஜன் அயனியும் ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கொண்டு ஹைட்ரஜன் அணுவாக மாறுகின்றது இந்த ஹைட்ரஜன் அணுக்கள் பின்னர் லெட் சல்பேட்டை அடைந்து லெட் மற்றும் சல்பூரிக் அமிலத்தை உருவாக்குகின்றன எதிர்மறை சல்பேட் அயனிகள் டிசி சோர்ஸ் இன் நேர்மறை முனையத்துடன் இணைக்கப்பட்ட மின்முனையை நோக்கி நகரும் அங்கு கூடுதல் எலக்ட்ரான்களை விட்டுவிட்டு தனி உறுப்பு சல்பேட் ஆகிவிடும் இந்த தனி உறுப்பு சல்பேட் நேர்மின்முனையில் உள்ள லெட் சல்பேட்டுடன் வினைபுரிந்து லெட்பெராக்சைடு மற்றும் சல்பூரிக் அமிலத்தை உருவாக்குகிறது எனவே லெட் ஆசிட் மின்கலத்தை மின்னேற்றம் செய்வதன் மூலம் அடுத்த மின்னிறக்கத்திற்கு தயாராகி இருக்கிறது எனவே இந்த காணொளி ஒரு லெட் ஆசிட் மின்கலத்தில் நிகழும் வினைகளை மிக நேர்த்தியாக விளக்கியது என்று நினைக்கிறேன் மின்னேற்ற சுழற்சியின் போதும் மின்னிறக்க சுழற்சியின் போதும் சரியா இப்போது நாம் என்ன செய்வோம் என்றால் இதன் சில அம்சங்களைப் பார்ப்போம் இதுகாரில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது நீங்கள் காரில் உள்ள மின்கலத்தை வெளியில் இருந்து பார்த்தால் கூட 6 வெவ்வேறு செல்கள் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே 12 மின்முனைகள் இருக்கின்றன மின்னோட்டத்தில் நெகிழ்வுத்தன்மை இருக்கிறது மற்றும் இது அதிக மீளக்கூடிய தன்மை அதனால் கார் மின்கலன்கள் பொதுவாக இந்த மின்கலன்கள் 4 5 ஆண்டுகள் நீடிக்கும் உண்மையில்நான் ஓட்டிய ஒவ்வொறு காரிலும் 2 மட்டுமே என்று நினைக்கிறேன் 5 முதல் 7 ஆண்டுகள் வரை காரை ஓட்டிஇருக்கிறேன் ஒரு முறை மட்டுமே மின்கலத்தை மாற்ற வேண்டியிருந்தது அதுவும் கார்களில் ஒன்றில் பழைய மின்கலம் இருந்தது என நினைக்கிறேன் ஆனால் பொதுவாக மின்கலன்கள் 4 முதல் 5 ஆண்டுகள் வரை நம்பத்தகுந்த வகையில் இயங்கும் நீங்கள் ஏதாவது தவறு செய்யாதவரை இரவு முழுவதும் விளக்குகளை எரிய விட்டுக் கொண்டேஇருந்தீர்களேயானால் மின்கலம் அதனுடைய எல்லா ஆற்றலையும் வெளியேற்றிவிடும் எனவே மின்கலன்கள் அதிக மீளக்கூடிய தன்மை கொண்டவை ஏனெனில் மின்னோட்டத்தில் ஒரு நெகிழ்வுத்தன்மை உள்ளது எவ்வளவு விரைவாக ஆற்றலை வெளியேற்றப் போகிறது என்பது நீங்கள் எவ்வளவு மின்னோட்டத்தை எடுக்க விரும்புகிறீர்கள் என்பதைப் பொறுத்தது நீங்கள் மின்கலத்தை நீண்ட நாட்கள் பயன்படுத்தாமல் இருந்தாலும் அல்லது நீங்கள் மின்னேற்றம் செய்து நிலையிலேயே விட்டு வைத்திருந்தாலும்கூட பிரச்சனை தான் எந்தவொரு மின்கலத்திற்கும் ஒரு சுய வெளியேற்றம் என்பது நடக்கிறது இந்த சுய வெளியேற்றத்தின் காரணமாக மின்முனைகளின் மீது தொடர்ச்சியான சல்பேட்டு பூச்சு விழுகிறது இது சல்பேஷன் என்று அழைக்கப்படுகிறது அதனால் மின்முனைகள் முழுமையாக சுத்தம் செய்யப்படாத பட்சத்தில் அது மின் முனைகளை மாசுபடுத்துகிறது எனவே இவை சில அம்சங்கள் ஆனால் நான் சொன்னது போல் இந்த மின்கலன்கள் மிகவும் நம்பகமானவை ஆனால் கனமானவை எனவே கனமில்லாத வேறு சில மின்கலன்களுடன் ஒப்பிடும்போது ஆற்றலில் இருந்து நிறைக்கான விகிதம் அதிகமாக இல்லை நிக்கல் காட்மியம் சில்வர் ஜிங்க் போன்றவை மற்ற வகை மின்கலன்கள் நான் மின்முனை பொருட்கள் மற்றும் எலக்ட்ரோலைட்டின் பெயர்களை இங்கே எழுதியுள்ளேன் சில்வர் ஜிங்க்மிகவும் விலைஉயர்ந்ததாக இருக்கிறது நிக்கல் காட்மியம் பொதுவாக சிறிய மின்னணு பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது இந்த மின்கலன்களில் ஆற்றலில் இருந்து நிறைக்கான விகிதம் அதிகம் ஏன் அதிகம் இதனுடைய நிறையை நாம் கார்களில் பயன்படுத்தும் லெட் ஆசிட் மின்கலன்களின் நிறையுடன் ஒப்பிட்டுப் பார்க்கும் பொழுது மிகக் குறைவாக இருக்கிறது இது இலகுவானது எனவே ஒரு லெட் ஆசிட் மின்கலத்துடன் ஒப்பிடும்போது இந்த மின்கலத்தின் வாழ்க்கை சுழற்சிகளின் எண்ணிக்கை அதிகம் என் தந்தை மற்றும் என் மாமாக்கள் வைத்திருந்த கார்களில் லெட் ஆசிட் மின்கலன்கள் இருந்தன அவர்கள் மின்கலத்தை வீட்டிற்கு கொண்டு வருவார்கள் மின்னேற்றம் மற்றும் மின்னிறக்கம் செய்ய நீண்ட நேரம் எடுக்கும் பின்னர் அவர்கள் அதை மீண்டும் காரில் வைப்பார்கள் இந்த நாட்களில் நடக்காது ஏனெனில் அதிக பயன்பாட்டிற்காக செலவு குறைப்பு போன்றவற்றை நீங்கள் நவீன மின்கலன்கள் பொதுவாகக் காரிலேயே மின்னேற்றம் மற்றும் மின்னிறக்கம் செய்யப்படுகின்றன ஆனால்முற்றிலும் மின்னிறக்கம் ஆன பேட்டரி என்று எங்கேயும் நான் பார்க்கவில்லை நவீன மின்கலன்கள் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டு அல்லது மின்னிறக்க நிலையம் கொண்டு செல்லப்பட்டு மீண்டும் மின்னேற்றம் செய்யப்பட்டு மீண்டும் காருக்கு கொண்டு வருகிறார்களா என்றால் இல்லை அடுத்து நாம் பார்க்கப்போவது ரசாயன ஆற்றல் சேமிப்பு ஏற்கனவே நாம் பார்த்தது மின் வேதியியல் ஆற்றல் சேமிப்பு ஒரு நேர்மின்முனை மற்றும் எதிர்மின்முனை ஒரு எலக்ட்ரோலைட்டில் மூழ்கியிருந்தது நாம் மின்சார ஆற்றலை பயன்படுத்தினோம் ஏனென்றால் அயனிகள் முதலியவற்றின் இயக்கம் இருந்தது இது முற்றிலும் வேதியியல் ஆற்றல் சேமிப்பு ஆனால் ஒருவிதத்தில் நீங்கள் இதை வெப்ப ஆற்றல் சேமிப்பு எனவும் வாதிடலாம் ஏனெனில் ஆற்றல் சேமிக்கப்படும் அல்லது வெளியிடப்படும் வடிவம் வெப்பம் சில வேதிவினைகள் மீளக்கூடியவை மற்றும் வேதி வினைகளின் வெப்பத்துடன் தொடர்பு உடையவை வேதி வினைகளின் வெப்பம் என்றால் என்ன வேதிவினைகள் எக்ஸோதேர்மிக் ஆக இருக்கும்போது வெப்பத்தை வெளியிடுகிறது வேதி வினைகள் எண்டோதேர்மிக் ஆக இருக்கும்போது வெப்பத்தை உள்வாங்குகிறது இந்த வெளியிடுகின்ற வெப்பம் அல்லது உள்வாங்குகின்ற வெப்பத்தை தான் வேதி வினைகளின் வெப்பம் என்கிறோம் எண்டோதேர்மிக் வேதி வினைகளின் போது நீங்கள் செலுத்துகின்ற வெப்பம் உள்வாங்கப்பட்டு வினை படு பொருட்கள் வினை விளை பொருட்களாக மாறுகிறது சரியா இப்போது அத்தகைய மீளக்கூடிய வேதிவினை ஒன்றை கற்பனை செய்து பாருங்கள் பின்னர் என்ன நடக்கும் வேதிவினை ஒரு திசையில் செல்லும் பொழுது வினைபடு பொருள்கள் வினை விளை பொருட்கள் ஆக மாறும் போது வெப்பம் வெளியிடப்படுகிறது இது எக்ஸோதேர்மிக் வினையாக இருக்கிறது பின் வேதிவினை எதிர் திசையில் செல்லும் போது வினை விளை பொருட்கள் வினைபடு பொருள்கள் ஆக மாறும் போது அது வெப்பத்தை உள்வாங்குகின்றது இது எண்டோதேர்மிக் வினையாக இருக்கிறது சரியா மெத்தனேஷன் மற்றும் ரீபார்மேஷன் என்ற வேதிவினைகளை உதாரணமாக காட்டியிருக்கிறேன் கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் சேர்ந்து மீத்தேன் உருவாவது மெத்தனேஷன் ஆகும் இது ஒரு எக்ஸோதேர்மிக் வேதிவினை மீத்தேன் உருவாகும் போது வெப்பம் வெளியிடப்படுகிறது இந்த வேதி வினையின் வெப்பம் 250 3 kJgmole சரியா மறுபுறம் மீத்தேன் மற்றும் தண்ணீர் வினைபுரிந்து கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜனை உருவாக்குகிறது இது வெப்பத்தை நாம் வழங்க வேண்டிய ஒரு எண்டோதேர்மிக் வேதி வினை நான் வெப்பத்தை வழங்குகிறேன் பின்னர் இந்த வெப்பம் இந்த வினை விளை பொருட்கள்களில் சேமிக்கப்படுகிறது எனவேநான் இங்கே ஒட்டுமொத்த கொள்கை ஒன்றை உருவாக்க விரும்புகிறேன் என்று சொல்லலாம் மீண்டும் மின் உற்பத்தி நிலையத்தை பற்றி நாம் சிந்திப்போம் மின்சாரத் தேவை குறைவான நேரங்களில் என்னிடம் உள்ள வெப்ப ஆற்றலின் அடிப்படையில் கூடுதல் மின்சாரம் தயாரிக்க முடியும் இந்த வெப்ப ஆற்றலின் மூலம் புதைபடிவ எரிபொருள் அல்லது அணுசக்தி அல்லது இயற்கை எரிவாயு அல்லது நிலக்கரி என எதுவாக இருந்தாலும் நான் பயன்படுத்துவேன் மின்சாரத் தேவை குறைவான நேரங்களில் ஒருபாதி வெப்ப ஆற்றலை நீராவியை உருவாக்குவதற்கும்மறுபாதியை ரீபார்மேஷன் வேதிவினையில் பயன்படுத்துவேன் இந்த வேதி வினையில் மீத்தேன் மற்றும் தண்ணீர் வினைபடு பொருள்கள் இவை கூடுதல் வெப்பத்தை எடுத்துக்கொண்டு கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் என்ற வினை விளை பொருள்களை உருவாக்குகிறது மின்சார தேவை அதிகமான நேரங்களில் நான் என்ன செய்வேன் என்றால் கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜனை வினை புரிய வைத்து மீத்தேன் மற்றும் தண்ணீர் உருவாக்குவேன் இது மீத்தனேஷன் என்ற வேதி வினை இந்த வினையின் போது வெப்பம் வெளியிடப்படுகிறது இந்த வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி கூடுதல் நீராவியை உருவாக்கி கூடுதல் மின்சாரத்தை உருவாக்கலாம் இது தான் ஒட்டுமொத்த கொள்கையாகும் இதை இரசாயன ஆற்றல் சேமிப்பு என்று நாம் அழைக்கிறோம் ஆனால் நீங்கள் யோசிக்க வேண்டும் இதை வெப்ப ஆற்றல் சேமிப்பின் ஒரு வடிவம் என்றும் நீங்கள் வாதிடலாம் ஏனெனில் ஆற்றல் இங்கே வெப்ப ஆற்றலின் வடிவத்தில் சேமிக்கப்படுகிறது ஆனால் இது ஏன் வெப்ப ஆற்றல் என்றால் வெப்பம் உள்வாங்கப்படுகிறது அல்லது வெளியிடப்படுகிறது வேதி வினையின் போது மீளக்கூடிய வேதி வினையின் போது இதற்காக நாம் எடுத்த உதாரணம் மெத்தனேஷன் ஆகும நாம் அடுத்து பேசப்போவது வெப்ப ரசாயன சேமிப்பு எனவே மீண்டும் நீங்கள் முந்தையது ஏன் வெப்ப ரசாயன சேமிப்பு அல்ல இதை ஏன் வெப்ப ரசாயன சேமிப்பு என்று அழைக்கிறோம் என்று வாதிடலாம் இது பெயரிடல் பற்றியது அவ்வளவு தான் எனவே இங்கே இது ஒரு மீளக்கூடிய வேதி வினை ஒரு வினை விளை பொருள் AB மற்றும் வினைபடு பொருள்கள் A B இது மீளக்கூடிய வேதி வினை எனவே A Bஎன்பது AB ஆக மாறுகிறது அல்லது AB ஆனது A B ஆக மாறுகிறது எந்த திசையில் இந்த வேதி வினை நடக்கும் AB என்பது A B ஆக மாறுமா அல்லது A B என்பது AB ஆக மாறுமா என்பது வெப்பநிலையை பொறுத்தது அந்த வெப்பநிலையை திருப்பு வெப்பநிலை என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இங்கே வேதிவினையின் திசைஇந்த வேதிவினையின் வெப்பநிலைதிருப்பு வெப்பநிலைக்கு மேலே இருக்கிறதா அல்லது திருப்பு வெப்பநிலைக்கு கீழே இருக்கிறதா என்பதைப் பொறுத்து மாறுகிறது எனவே AB என்பது A B ஆக மாறும் வேதி வினையில் வெப்பநிலை திருப்பு வெப்பநிலைக்கு மேலே இருக்கும்போது வேதிவினை இடமிருந்து வலமாக நடக்கிறது கீழே இருக்கும்போது வேதிவினை வலமிருந்து இடமாக நடக்கிறது இரண்டு வழிகளிலும் இது நடக்கும் இந்த மேலே கீழே என்பது மாறும் அதாவது A B என்பது AB ஆக மாறும் வேதி வினையில் இந்த மேலே கீழே என்பது மாறும் அதனால் இது ஒரு பொருட்டல்ல நான் என்ன சொல்ல முயற்சிக்கிறேன் என்றால் வேதிவினை திருப்பு வெப்பநிலைக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட திசையில் நடக்கிறது திருப்பு வெப்பநிலைக்குக் கீழே எதிர் திசையில் நடக்கிறது எனவே நான் சில எடுத்துக்காட்டுகளைக் காட்டுகிறேன் இந்த அட்டவணையில் இங்கே வினையின் வெப்பம் காண்பிக்கப்படுகிறது நிச்சயமாக இது முக்கியமான இருக்க வேண்டும் இந்த ரசாயன ஆற்றல் சேமிப்பில் இவை எண்டோதேர்மிக் வேதி வினைகள் மற்றும் எக்ஸோதெர்மிக் வேதி வினைகள் எனப்படுகின்றன மேலும் எப்பொழுது இவை மீளக்கூடிய வேதி வினைகளாக இருக்கும் என்றால் எண்டோதேர்மிக் வேதி வினையில் ஆற்றல் வெப்ப வடிவில் சேமிக்கப்பட்டு எக்ஸோதெர்மிக் வேதி வினையில் ஆற்றல் வெப்ப வடிவில் வெளியிடப்பட வேண்டும் அம்மோனியா மற்றும் ஹைட்ரஜன்ஃபுளூரைடு ஆகியவற்றை இங்கே ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கொள்வோம் இவை இரண்டும் வாயு நிலையில் உள்ளன அவை தங்களுக்குள் வினை புரிந்து ஒரு பொருளை உருவாக்குகிறது அது அமோனியம் ஃபுளூரைடு ஆக இருக்கலாம் அது திடமானது இதன் திருப்பு வெப்பநிலை 500K க்கு அருகில் உள்ளது வினையின் வெப்பம் 149 3 kJ gmole ஆகும் இதேபோல் இங்கே மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மெக்னீசியம் ஆக்சைடு மற்றும் நீர் தருகிறது வெப்பநிலையும் வேதி வினைகளின் வெப்பமும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது சில வேதிவினை களுக்கான வெப்ப அளவுகள் என்னிடம் இல்லை அதை காலியாக விட்டிருக்கிறேன் ஆனால் இந்த வகை ஆற்றல் சேமிப்பு முறையைப் பயன்படுத்துவதற்கான கொள்கையை உங்களுக்கு சொல்ல என்னால் முடிந்தது என்று நம்புகிறேன் இந்த வேதி வினைகளில் எந்த வேதிவினை நடப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது என்றால் எந்த வேதிவினை இரண்டு வெவ்வேறான நிலைகளில் உள்ள பொருட்களை உருவாக்குகிறதோ உதாரணமாக ஒரு திட நிலை மற்றும் ஒரு வாயு நிலை பொருட்கள் அந்த வேதிவினை தான் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏனெனில் இரண்டு வெவ்வேறான நிலைகளில் உள்ள பொருட்களை எளிதாக பிரித்துவிட முடியும் எடுத்துக்காட்டாக ஸ்லைடில் உள்ள முதலாவது வேதிவினையைப் பாருங்கள் அம்மோனியா மற்றும் ஹைட்ரஜன்ஃபுளூரைடு இரண்டும் வாயு நிலையில் இருக்கின்றன பிரிக்கப்படுவது மிகவும் கடினம் மூன்றாவது வேதிவினையைப் பாருங்கள் மெக்னீசியம் ஆக்சைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஒன்று திட நிலையில் மற்றொன்று வாயு எனவே இந்த வேதிவினையின் வினைவிளை பொருட்களை என்னால் எளிதாக பிரிக்க முடியும் அவற்றை தனித்தனியாக வைத்திருந்து பின்னர் தேவைப்படும்போது அவற்றை ஒன்றிணைத்து மீண்டும் எண்டோதெர்மிக் அல்லது எக்ஸோதெர்மிக் வினை புரிய வைத்து அவற்றின் வெப்பநிலை திருப்பு வெப்பநிலைக்கு மேலே அல்லது கீழே இருப்பதை உறுதி செய்வேன் இது முக்கியமானது முதல் சந்தர்ப்பத்தில் நம்மிடம் வினை விளை பொருட்கள் இரண்டுமே வாயுக்களாக இருந்தால் பிரித்தல் என்பது கடினம் நிச்சயமாக வாயுக்களை பிரிப்பது என்பது சாத்தியமற்றது அல்ல ஆனால் நாம் இன்னும் அதிநவீன முறைகளை அல்லது சிக்கலான முறைகளை பயன்படுத்த வேண்டும் எனவே எடுத்துக்காட்டாக இந்த ஒரு அம்மோனியா நீராவி மற்றும் சல்பர் ட்ரொக்ஸைடு மூன்றுமே வாயு நிலைகளில் உள்ளன அவற்றை பிரிப்பது என்பது மிகக் கடினமானது இதை ஸ்லைடில் உள்ள ஐந்தாவது வேதிவினை கால்சியம் ஆக்சைடு மற்றும் நீராவி உடன் ஒப்பிட்டுப் பாருங்கள் ஒன்று வாயு மற்றொன்று திடப்பொருள் என்னால் ஈர்ப்பு விசை அல்லது அடர்த்தி வேறுபாடுஅடிப்படையில் இவற்றை எளிதாக பிரிக்க முடியும் இதைப்பற்றி மேலும் அதிகமான விளக்கங்களுக்கு செல்ல நான் விரும்பவில்லை உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக இது சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இன்று இந்த விரிவுரையில் நாம் என்ன படித்தோம் என்றால் 3 வெவ்வேறு வகையான ஆற்றல் சேமிப்புகளை பற்றி படித்தோம் முதலாவது மின்வேதியியல் ஆற்றல் சேமிப்பு மற்றும் அதில் நாம் சிறிது நேரம் செலவிட்டோம் பிறகு மின்கலன்கள் பற்றி பேசினோம் இரண்டாவது ரசாயன ஆற்றல் சேமிப்பு இங்கே நாம் சொன்னது மீளக்கூடிய வேதிவினைகள் ஒரு திசையில் எண்டோடெர்மிக் மற்றொரு திசையில் எக்ஸோதேர்மிக் இதற்கு நாம் உதாரணங்களாக எடுத்துக் கொண்டது மெத்தனேஷன் மற்றும் ரீபாமேஷன் மற்றும் கடைசியாக நாம் பேசியது வெப்ப ரசாயன ஆற்றல் சேமிப்பு எனவே மீண்டும் நாம் மீளக்கூடிய வினைகளைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் இங்கே நாம் சொன்னோம் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை உள்ளது திருப்பு வெப்பநிலை T இதன் அடிப்படையில் வினையின்திசை மாறுகிறது எனவே இந்த 3 வகையான ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளை இந்த விரிவுரையில்நாம் விவாதித்தோம் இவை எல்லாம் வேதியியல் ஆற்றல்யுடன் தொடர்பு உடையவை முதலாவது மின் வேதியியல் அடுத்தது வேதியியல் வினைகளை அடிப்படையாகக் கொண்ட வேதியியல் ஆற்றல் ஆனாலும் வெப்பம் சம்பந்தப்பட்டுள்ளது ஆற்றல் சேமிப்பு வெப்ப ஆற்றல்வடிவத்தில் இருக்கிறது வெப்ப ரசாயன ஆற்றல் சேமிப்பு என்பது ரசாயன ஆற்றல் சேமிப்பு என்பதுடன் ஒத்திருக்கிறது என்று நான் கூறுவேன் ஒரு வித்தியாசம் என்னவென்றால் எதிர் திசையில் வேதிவினைகள் நடைபெறுவது என்பது வினைபடு பொருட்களின் வெப்பநிலையில் பொருத்தது ஆற்றல் சேமிப்பு என்ற இந்த பகுதியில் நாம் மூன்றுவகையான ஆற்றல் சேமிப்பிற்கான தொழில்நுட்பங்களை கற்றுக் கொண்டோம் மின்கலம் புதியது என்று நான் கூறமாட்டேன் ஏனெனில் நீங்கள் அனைவரும் இதைப் பற்றி அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் இந்த லெட் ஆசிட் மின்கலம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நினைவு கூறுவது நல்லது என்று நான் நினைத்தேன் லெட் ஆசிட் தவிர இன்று பயன்படுத்தப்படும் மற்ற வகை மின்கலன்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே மிக்க நன்றி நீங்கள் புதிதாக ஒன்றைக் கற்றுக் கொண்டீர்கள்என்று நம்புகிறேன் அடுத்த விரிவுரையில் நாம் மீண்டும் சந்திக்கும் போது சில புதிய தலைப்புகளை எடுத்துக்கொள்வோம் மிக்க நன்றி இந்த நாள் இனிதாகட்டும்